இப்போது இந்த தொடர் விரிவுரைகளில் டேட்டா சயின்ஸ்க்கான ஆப்டிமைசேஷன் பயன்பாட்டைப் பார்ப்போம் ஆப்டிமைசேஷன் சிக்கல்களின் பொதுவான விளக்கத்துடன் நாம் தொடங்குவோம் பின்னர் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இந்த ஆப்டிமைசேஷன் துறையைப் புரிந்துகொள்வதன் பொருத்தத்தை சுட்டிக்காட்டுவோம் மக்கள் தீர்க்கும் பல்வேறு வகையான ஆப்டிமைசேஷன் சிக்கல்களையும் நாம் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் இந்த வகையான சிக்கல்கள் அனைத்தும் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் சில பொருத்தங்களைக் கொண்டிருக்கும்போது டேட்டா சயின்ஸ்ல் சிறிது பயன்படுத்தப்படும் இரண்டு வகையான ஆப்டிமைசேஷன் சிக்கல்களில் கவனம் செலுத்துவோம் ஒன்று ஆன்கான்ஸ்டரைனெட் நான் லீனியர் ஆப்டிமைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று கான்ஸ்டரைனெட் நான் லீனியர் ஆப்டிமைசேஷன் மற்றும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல டேட்டா சயின்ஸ்க்கான இணைப்புகளையும் விவரிப்போம் டேட்டா சயின்ஸ்க்கான மூன்று தூண்கள் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய லீனியர் ஆல்சீப்ரா என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு கணித அடித்தளக் கண்ணோட்டத்தில் நான் உண்மையில் கருதுவேன் அதைத் தொடர்ந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றிய தொடர் விரிவுரைகளைப் பார்த்தீர்கள் மூன்றாவது தூண் உண்மையில் ஆப்டிமைசேஷன் ஆகும் இது எல்லா டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் களிலும் பயன்படுத்தப்படுகிறது ஒருவரை நன்கு புரிந்துகொள்ள ஆப்டிமைசேஷன் கருத்தாக்கங்களில் உங்களுக்கு லீனியர் ஆல்சீப்ரா பற்றிய நல்ல அடிப்படை புரிதல் தேவை இதுதான் லீனியர் ஆல்சீப்ரா குறித்த தொடர் விரிவுரைகளின் மூலம் வழங்க முயற்சித்தோம் எனவே ஆப்டிமைசேஷன் என்றால் என்ன என்று கேட்பதன் மூலம் நாம் தொடங்குவோம் அனுமதிக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து உள்ளீட்டு மதிப்புகளை முறையாகத் தேர்ந்தெடுப்பதன் மூலமும் செயல்பாட்டின் மதிப்பைக் கணக்கிடுவதன் மூலமும் ஒரு உண்மையான செயல்பாட்டை அதிகரிக்க அல்லது குறைக்கும் ஒரு சிக்கலாக ஆப்டிமைசேஷன்ஐ விக்கிபீடியா வரையறுக்கிறது ஒவ்வொன்றும் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்துகொள்வோம் இதன் பொருள் அடுத்த ஸ்லைடில் இப்போது ஆப்டிமைசேஷன் பற்றி பேசும்போது சிறந்த தீர்வைக் கண்டுபிடிப்பதில் நாம் எப்போதும் ஆர்வமாக உள்ளோம் எனவே நான் ஆர்வமாக உள்ள சில செயல்பாட்டு வடிவம் என்னிடம் உள்ளது என்று கூறுவோம் மேலும் இந்த செயல்பாட்டு வடிவத்திற்கான சிறந்த தீர்வைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இப்போது சிறந்த பொருள் என்ன இந்த பாண்க்ஷனால் போரம் குறைக்க அல்லது இந்த பாண்க்ஷனால் போரம் அதிகரிக்க நான் ஆர்வமாக உள்ளேன் என்று நீங்கள் கூறலாம் எனவே இதுதான் சிறந்த தீர்வைக் காண விரும்பும் பாங்க்ஷன் இந்த பாண்க்ஷனால் போரம் எவ்வாறு குறைப்பது அல்லது அதிகரிப்பது குறைக்க அல்லது அதிகரிக்க நான் ஏதாவது செய்ய வேண்டும் மற்றும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் வேரியபுல் கள் இதனால் இந்த செயல்பாட்டை அல்லது இந்த வேரியபுல் கள் x ஐ அதிகரிக்க அல்லது குறைக்க முடியும் எனவே இந்த வேரியபுல் கள் x அல்லது டிசிசன் வேரியபுல் கள் என்று அழைக்கவும் முந்தைய ஸ்லைடில் இவை அனுமதிக்கப்பட்ட தொகுப்பில் இருப்பதைப் பற்றி பேசினோம் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் x க்கான மதிப்புகளைத் தேர்ந்தெடுக்கும் திறன் எனக்கு இருக்கும்போது இந்த செயல்பாடு f அதிகபட்சமாக அல்லது குறைக்கப்படுவதால் x இல் சில தடைகள் இருக்கும் இது சில பகுதிகளில் அல்லது சில தொகுப்புகளில் மட்டுமே x ஐ தேர்வு செய்ய நம்மை கட்டாயப்படுத்தும் இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கலுக்கான மதிப்புகள் எனவே அந்த அர்த்தத்தில் எனக்கு ஒரு குறிக்கோள் உள்ளது அதை நான் அதிகரிக்க அல்லது குறைக்க முயற்சிக்கிறேன் எனக்கு மதிப்புகள் தேர்வு செய்யக்கூடிய டிசிசன் வேரியபுல் கள் உள்ளன அது செயல்பாட்டை அதிகரிக்க அல்லது குறைக்கும் இருப்பினும் இந்த x இல் எனக்கு முழுமையான கட்டுப்பாடு இல்லை x இல் சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் அவை x இல் உள்ள தடைகள் இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கலை நான் தீர்க்கும்போது நான் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது டேட்டா சயின்ஸ்ல் ஆப்டிமைசேஷன் செய்வதில் நாம் ஏன் ஆர்வம் காட்டுகிறோம் எனவே நாம் இரண்டு வெவ்வேறு வகையான சிக்கல்களைப் பற்றிப் பேசினோம் ஒன்று செயல்பாட்டு தோராய சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது இது நீங்கள் பின்னர் பின்னடைவாகக் காண்பீர்கள் எனவே அந்த விஷயத்தில் குறைந்தபட்ச பிழையுடன் செயல்பாடுகளைத் தேடுகிறோம் என்பதை நினைவில் கொள்க இப்போது நான் குறைந்தபட்ச பிழை என்று சொல்லும் நிமிடம் எனக்கு பின்வரும் குறைந்தபட்ச பிழை உள்ளது இந்த பிழை என்ன என்பதை நாம் எப்படியாவது வரையறுக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் குறைந்தபட்ச பிழையைச் சொல்லும் நிமிடம் அடிப்படையில் நாம் எதையாவது கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் என்று அர்த்தம் எதையாவது குறைக்க முயற்சிக்கிறார்கள் எனவே இந்த பகுதி ஏற்கனவே சில செயல்பாடுகளுக்கு சிறந்ததைக் கண்டறிந்துள்ளது இந்த பிழை நாம் வரையறுக்கும் ஒன்று எனவே எடுத்துக்காட்டாக எங்கள் லீனியர் ஆல்சீப்ரா விரிவுரைகளை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பல சமன்பாடுகள் இருந்தால் அவை கொடுக்கப்பட்ட வேரியபுல் கள் மூலம் தீர்க்கப்பட முடியாது என்று நாம் கூறினோம் பின்னர் இந்த σi 1 முதல்m ei2 வரை குறைக்க முடியும் என்று நாம் கூறினோம் எனவே இதுதான் இப்போது நாம் குறைக்க முயற்சிக்கும் செயல்பாடு அந்த குறிப்பிட்ட வழக்கில் டிசிசன் வேரியபுல் கள் உள்ளன வேரியபுல் மதிப்புகள் டிசிசன் வேரியபுல் யாக இருக்கும் என்று நாம் கூறினோம் எனவே இந்த முழு செயல்பாடு நான் இதை f என அழைத்தால் இது x இன் செயல்பாடாக இருக்கும் வேரியபுல் கள் எடுக்கும் மதிப்புகள் எனவே நீங்கள் ஏற்கனவே ஒரு செயல்பாட்டைக் குறைக்க முயற்சிக்கும் ஒரு சூழ்நிலை உள்ளது இவை டிசிசன் வேரியபுல் கள் இது முற்றிலும் ஆன்கான்ஸ்டரைனெட் அல்லது நான் தேர்ந்தெடுக்கும் x இன் மதிப்புகள் மீது எனக்கு எந்த தடையும் இல்லை x இன் எந்த மதிப்பையும் நான் தேர்வு செய்யலாம் அந்த மதிப்பு இதைக் குறைக்கும் வரை அல்லது இந்த செயல்பாட்டிற்கு சிறந்த மதிப்பைக் கண்டுபிடிக்கும் வரை நான் விரும்புகிறேன் இப்போது சமன்பாடுகளை விட அதிக வேரியபுல்களைப் பார்த்த இடத்தில் நாம் பார்த்த மற்ற வழக்கை நினைவில் கொள்க அவ்வாறான நிலையில் தீர்வின் விதிமுறையை மீண்டும் குறைக்கிறோம் ஏனெனில் ஒரு குறிக்கோள் உள்ளது எவ்வாறாயினும் நான் பெறும் தீர்வு சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதன் மூலம் ஆப்டிமைசேஷன் சிக்கல் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நாம் கூறினோம் எனவே ax b என்பது ஒரு தடையாக இருக்கிறது இந்த விஷயத்தில் நான் எடுக்கக்கூடிய எல்லா x களையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் ax b சமன்பாட்டை பூர்த்திசெய்யக்கூடியவற்றுக்கு நான் கட்டுப்படுத்துகிறேன் எனவே பிரதிநிதித்துவத்தின் இந்த யோசனை டேட்டா சயின்ஸ்ல் சிறிது பயன்படுத்தப்படுகிறது அதே சிக்கலைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி பின்வருவனவாகும் நான் உங்களுக்கு y மற்றும் x க்கான டேட்டாவைக் கொடுத்தால் நீங்கள் y க்கும் ஒரு செயல்பாட்டிற்கும் முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் என்றால் நீங்கள் y a₀ a₁ x என்று சொல்லலாம் நீங்கள் இங்கே வைத்திருப்பது பின்வருபவை எனவே நான் உங்களுக்கு பல மாதிரிகள் கொடுக்கலாம் எனவே எனக்கு y1 x1 y2 x2 yn மற்றும் xn உள்ளது எனவே நான் உங்களுக்கு பல மாதிரிகளை வழங்கியுள்ளேன் இது உங்களுக்கு x செய்ய வேண்டிய மாதிரி என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே நான் ஒவ்வொரு சேம்பிள் பாயின்ட்ஸ்களையும் இந்த சமன்பாட்டில் வைத்தால் y1 a₀ a₁ x1 மற்றும் yn a₀ a₁ xn வரை எல்லா வழிகளையும் பெறுவேன் இங்கே n சமன்பாடுகள் உள்ளன என்ற கருத்தை நீங்கள் தெளிவாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இரண்டு வேரியபுல் மட்டுமே எனவே இன்னும் பல சமன்பாடுகள் மற்றும் வேரியபுல் உள்ளன எனவே இந்த சமன்பாடுகள் அனைத்தையும் என்னால் ஒன்றாக தீர்க்க முடியாது எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது ஒரு பிழை செயல்பாட்டை நான் வரையறுக்கப் போகிறேன் இது y1 a₀ a₁ x1 க்கு முன்பு நாம் பார்த்ததைப் போலவே இருக்கிறது yn a₀ an xn என நான் அடையாளம் காணக்கூடிய இரண்டு வேரியபுல் மட்டுமே உள்ளன என்பதை நான் அறிவேன் இருப்பினும் n சமன்பாடுகள் உள்ளன எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது ஸ்கொயர் பிழையின் தொகையை நான் குறைக்கப் போகிறேன் என்பது நாம் பேசிய ஒன்று இப்போது இந்த பிழை a₀ மற்றும் a₁ ஆகிய இரண்டு பராமீட்டர்க்களின் செயல்பாடாக இருக்கும் எனவே இவை டிசிசன் வேரியபுல் கள் மற்றும் இது ஒரு செயல்பாடாக மாறுகிறது மதிப்புகள் எதை எடுக்கலாம் இந்த வேரியபுல் கள் என்ன மதிப்புகளை எடுக்கலாம் என்பதில் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றால் உங்களுக்கு அன்கன்ஸ்டிரெயின்டு ஆப்டிமைசேஷன் சிக்கல் உள்ளது இது லீனியர் ரெஃரெசின் நீங்கள் தீர்க்கும் சிக்கலின் வகை பொதுவாக இது செயல்பாட்டு தோராய சிக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு வகை சிக்கல் இது டேட்டா சயின்ஸ்ல் சிறிது பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் பல சந்தர்ப்பங்களில் நாம் வேரியபுல் களுக்கு இடையிலான செயல்பாட்டு உறவுகளைப் பார்க்கிறோம் எனவே ஆப்டிமைசேஷன் முக்கியமானது என்பதற்கு இது ஒரு காரணம் இப்போது மற்ற புல்லட் பாயின்ட்ஸ் பொறுத்தவரை இந்த டேட்டாவை வகைப்படுத்த சிறந்த ஹைப்பர்ப்ளேன் ஐ கண்டுபிடித்துள்ளேன் இதுவும் நாம் முன்பு பார்த்த ஒன்று அங்கு நாம் டேட்டா பாயிண்ட்களைப் பார்த்தோம் பின்னர் நாம் உதாரணமாகச் சொன்னோம் ஒரு வகுப்பிற்கு ஒத்த நிறைய டேட்டா களை இங்கே வைத்திருக்க முடியும் இது லீனியர் ஆல்சீப்ரா பற்றி பேசும்போது நான் விவரித்தேன் மேலும் இங்கே டேட்டா பாயிண்ட்கள் மற்றொரு வகுப்போடு தொடர்புடையவை இப்போது இதைப் பிரிக்கும் ஒரு ஹைப்பர் பிளேனைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இப்போது இதைப் பிரிக்கும் சிறந்த ஹைப்பர் பிளேன் எது என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் எனவே நான் இங்கே ஒரு ஹைப்பர் பிளேனை வரையலாம் அல்லது இங்கே ஹைப்பர் பிளேனை வரையலாம் அல்லது இங்கே ஒரு ஹைப்பர் பிளேனை வரையலாம் என்று நீங்கள் கூறலாம் இப்போது நான் எதை தேர்வு செய்ய வேண்டும் எந்த நிமிடத்தை நான் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த ஹைப்பர் ப்ளேன் ஒரு சமன்பாட்டால் குறிக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம் நான் எந்த ஹைப்பர் பிளேனை தேர்வு செய்கிறேன் என்று சொல்கிறோம் பின்னர் அடிப்படையில் நான் எந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறேன் என்று அர்த்தம் அதாவது அடிப்படையில் நான் பயன்படுத்தத் தேர்ந்தெடுக்கும் சமன்பாட்டின் பராமீட்டர் என்ன எனவே அந்த சமன்பாட்டில் நான் பயன்படுத்த வேண்டிய பராமீட்டர் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே அவை டிசிசன் வேரியபுல் கள் ஆகின்றன இந்த ஹைப்பர் ப்ளேன்ங்களை வகைப்படுத்தும் பராமீட்டர் க்கள் டிசிசன் வேரியபுல் கள் ஆகின்றன இந்த விஷயத்தில் நான் மேம்படுத்த முயற்சிக்கும் செயல்பாடு என்னவென்றால் நான் ஒரு ஹைப்பர் பிளேனைத் தேர்ந்தெடுக்கும்போது எந்த டேட்டாவையும் வகைப்படுத்துவதைத் தவறவிடக்கூடாது எனவே எடுத்துக்காட்டாக இந்த டேட்டா அனைத்தும் ஹைப்பர் பிளேனின் ஒரு ஹாப் ஸ்பேஸ் இந்த டேட்டா அனைத்தும் ஹைப்பர் பிளேனின் மற்ற ஹாப் ஸ்பேஸ் இருக்கும் வகையில் நான் ஒரு ஹைப்பர் பிளேனை தேர்வு செய்ய வேண்டும் எனவே இந்த வகைப்பாடு சிக்கல் மீண்டும் ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கலாக மாறும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சுருக்கமாக கிட்டத்தட்ட எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஆப்டிமைசேஷன் சிக்கல்களுக்கான தீர்வுகளாகக் காணலாம் என்று நாம் கூறலாம் மேலும் சில சமயங்களில் அசல் மெஷின் லேர்னிங் நுட்பம் பிற துறைகளிலிருந்து பெறப்பட்ட ஒரு அடிப்படையைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக உயிரியல் மற்றும் பலவற்றிலிருந்து இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அனைத்தையும் ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கலுக்கு சில தீர்வாக இன்னும் ஒருவர் விளக்க முடியும் எனவே ஆப்டிமைசேஷன் பற்றிய அடிப்படை புரிதல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் களின் செயல்பாட்டை இன்னும் ஆழமாக புரிந்துகொள்ள உதவும் மேலும் வேலை செய்வதை பகுத்தறிவு செய்ய உதவும் எனவே நீங்கள் ஒரு முடிவைப் பெற்றால் அதை நீங்கள் விளக்க விரும்பினால் ஆப்டிமைசேஷன் குறித்து உங்களுக்கு மிக ஆழமான புரிதல் இருந்தால் நீங்கள் பெற்ற முடிவை ஏன் பெற்றீர்கள் என்பதைப் பார்க்க முடியும் மேலும் உயர் மட்ட புரிதலில் நீங்கள் புதிய அல்காரிதம் களை உருவாக்க முடியும் எனவே இப்போது வரை நாம் மிகவும் விரிவாக விவரித்துள்ளபடி ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கலில் மூன்று கூறுகள் உள்ளன முதல் கூறு ஒரு புறநிலை செயல்பாடு f ஆகும் இது நாம் அதிகரிக்க அல்லது குறைக்க முயற்சிக்கிறோம் பொதுவாக நாம் குறைத்தல் சிக்கல்களைப் பற்றிப் பேசுகிறோம் ஏனென்றால் எனக்கு f உடன் அதிகரிப்பு சிக்கல் இருந்தால் அதை f உடன் குறைக்கும் சிக்கலாக மாற்ற முடியும் எனவே பொதுவான தன்மையை இழக்காமல் குறைக்கும் சிக்கல்களைப் பார்க்கலாம் எனவே இது ஆப்டிமைசேஷன் சிக்கலில் ஒரு அங்கமாகும் இரண்டாவது கூறு என்பது செயல்பாட்டைக் குறைக்க நாம் தேர்வுசெய்யக்கூடிய டிசிசன் வேரியபுல் கள் எனவே இதை f என்று எழுதுகிறேன் எனவே இது ஒரு செயல்பாடு மற்றும் இவை டிசிசன் வேரியபுல் கள் மற்றும் குறைப்பதே எங்கள் குறிக்கோள் மூன்றாவது கூறு என்பது இந்த X ஐ சில தொகுப்பிற்கு கட்டுப்படுத்துகிறது இது நாம் செல்லும்போது வரையறுக்கப்படும் எனவே நீங்கள் ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கலைப் பார்க்கும்போதெல்லாம் ஆப்டிமைசேஷன் சிக்கலில் இந்த மூன்று கூறுகளையும் நீங்கள் தேட வேண்டும் இது காணாமல் போன சந்தர்ப்பங்களில் இது ஆன்கான்ஸ்டரைனெட் ஆப்டிமைசேஷன் சிக்கல்கள் என்று நாம் அழைக்கிறோம் இது இருக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த தடைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அவற்றை நாம் கான்ஸ்டரைனெட் ஆப்டிமைசேஷன் சிக்கல்கள் என்று அழைக்கிறோம் இப்போது புறநிலை செயல்பாடு வகை கான்ஸ்டரைனெட் மற்றும் டிசிசன் வேரியபுல் கள் வகையைப் பொறுத்து இவை ஒவ்வொன்றும் என்ன என்பதை நாம் விளக்குவோம் பல்வேறு வகையான ஆப்டிமைசேஷன் சிக்கல்கள் உள்ளன அவற்றை நாம் தீர்க்க முடியும் எடுத்துக்காட்டாக நாம் விதிக்கப் போகிற சில தடைகளுக்கு உட்பட்டு பின்வரும் fஇருந்தால் இந்த x மாரிவிட்டால் அவற்றை தொடர்ச்சியான வேரியபுல் களாகப் பயன்படுத்துகிறோம் தொடர்ச்சியான வேரியபுல் கள் என்பதன் அர்த்தம் என்ன இவை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் மதிப்புகளை எடுக்கக்கூடிய வேரியபுல் கள் எனவே உங்களிடம் ஒரு வேரியபுல் இருந்தால் வேரியபுல் 2 மற்றும் 2 க்கு இடையில் இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம் அல்லது இது உண்மையான வரியில் எந்த எண்ணாக இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் இவை கண்டென்ஸ்ட் வேரியபுல் கள் இதன் அடிப்படையில் என்னவென்றால் இந்த வரம்பிற்குள் நான் எந்த மதிப்பையும் எடுக்க முடியும் மதிப்பு X க்கு எந்த தடையும் இல்லை எனவே இவை தொடர்ச்சியான வேரியபுல் கள் எனவே உங்களிடம் இது போன்ற தொடர்ச்சியான வேரியபுல் கள் இருந்தால் இந்த f இன் செயல்பாட்டு வடிவம் லீனியர் மற்றும் அனைத்து கான்ஸ்டரைனெட் லீனியர் என்றால் எனக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் எனப்படும் ஒரு வகை சிக்கல் உள்ளது எனவே இந்த வழக்கில் வேரியபுல் கள் தொடர்ச்சியாகவும் குறிக்கோள் லீனியர் மற்றும் தடைகளும் லீனியர் ஆகும் இப்போது வேரியபுல் தொடர்ச்சியாக இருந்தால் புறநிலை செயல்பாடு அல்லது கான்ஸ்டரைனெட் நான் லீனியர் செயல்பாடுகளாக இருந்தால் நமக்கு நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் கான்ஸ்டரைனெட் லீனியர் அல்லது நான்லீனியர் மாறும் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் காட்டிலும் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் தீர்ப்பது மிகவும் கடினம் என்று பொது மக்கள் கருதுகின்றனர் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது உண்மைதான் ஆனால் உண்மையில் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம்த் தீர்ப்பதில் உள்ள சிரமம் முக்கியமாக கான்வேக்ஸிட்டி பற்றிய இந்த கருத்துடன் தொடர்புடையது எனவே ஒரு நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் கான்வேக்ஸ் அல்லது நான் கான்வேக்ஸ் என்பது சிக்கலைத் தீர்ப்பது எவ்வளவு கடினம் என்பதை அடையாளம் காண்பதில் முக்கியமான யோசனையாகும் எனவே கான்வேக்ஸ் மற்றும் நான் கான்வேக்ஸ் பற்றிய இந்த யோசனை மிக விரிவாக இல்லாமல் மிகச் சுருக்கமாக அடுத்த சில ஸ்லைடுகளில் பார்ப்போம் இருப்பினும் இதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்பினேன் மேலும் ஆர்வமுள்ள இரண்டாவது வகை ஆப்டிமைசேஷன் சிக்கலை விவரிக்க விரும்பினேன் இப்போது வரை புறநிலை செயல்பாடுகள் மற்றும் தடைகள் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் டிசிசன் வேரியபுல் கள் தொடர்ச்சியாக இருப்பதாக நாம் எப்போதும் கருதினோம் பல சந்தர்ப்பங்களில் டிசிசன் வேரியபுல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது ஆனால் முழு எண்ணாக இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கல் இருக்கக்கூடும் அங்கு எனக்கு f ஒரு செயல்பாடாக x1 மற்றும் x2 ஆகிய இரண்டு வேரியபுல் கள் சொல்லலாம் இதைக் குறைக்கிறேன் என்று சொல்லலாம் இப்போது x1 தொடர்ச்சியானது அல்ல என்று நான் சொல்ல முடியும் ஆனால் x1 ஒரு மதிப்பை எடுக்க வேண்டும் இந்த முழு எண் தொகுப்பிலிருந்து say 0 1 2 3 எனவே சொல்லலாம் மேலும் x2 இந்த தொகுப்பில் ஒரு மதிப்பை எடுக்க வேண்டும் எனவே இது ஒரு முழு ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் x1 இல் x கட்டுப்பாடுகள் மற்றும் x2 ஆகியவையும் இருக்கலாம் புறநிலை செயல்பாடு மற்றும் கட்டுப்பாடுகள் லீனியர் என்றால் இந்த லீனியர் முழு நிரலாக்க சிக்கலை நாம் அழைக்கிறோம் குறிக்கோள் அல்லது தடைகள் லீனியர் அல்லாததாக வேரியபுல் னால் அவற்றை நான் லீனியர் இன்டிஜேர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் என்று அழைக்கிறோம் இந்த இன்டிஜேர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் ளின் ஒரு சிறப்பு வகுப்பு பைனரி ஆகும் அங்கு x1 0 அல்லது 1 என்ற மதிப்பை மட்டுமே எடுக்க முடியும் மற்றும் x2 ஒரு மதிப்பை 0 அல்லது 1 மட்டுமே எடுக்க முடியும் என்றால் இதை பைனரி இன்டிஜேர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் ள் என்று அழைக்கிறோம் இப்போது தொடர்ச்சியான மற்றும் முழு எண்ணாக இருக்கும் வேரியபுல் களை நீங்கள் இணைக்கும்போது எனவே எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் எனக்கு f x1 x2 இருக்கும்போது x ஒரு மதிப்பை 0 1 2 3 எடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதேசமயம் x2 தொடர்ச்சியானது எந்த மதிப்பையும் எடுக்கலாம் அது ஒரு வரம்பிற்குள் சொல்லலாம் பிறகு நமக்கு என்ன இருக்கிறது மிக்ஸ்டு ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இரண்டு கட்டுப்பாடுகள் மற்றும் குறிக்கோள் லீனியர் என்றால் எங்களுக்கு மிக்ஸ்டு இன்டிஜேர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் உள்ளது மற்றும் கட்டுப்பாடுகள் அல்லது குறிக்கோள் லீனியர் அல்லாததாக வேரியபுல் னால் மிக்ஸ் இன்டிஜே நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரோப்லேம் உள்ளது எனவே இவை பல்வேறு வகையான பிரச்சினைகள் இப்போது இந்த வகையான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட எல்லா பொறியியல் துறைகளிலும் அதிக அக்கறை கொண்டுள்ளன எனவே நாம் பொதுவாக இந்த சிக்கல்களை தீர்க்கிறோம் எடுத்துக்காட்டாக வேதியியல் பொறியியலில் இந்த வகையான சிக்கல்களை மேம்படுத்துவதற்காக வழக்கமாக தீர்க்கிறோம் சுத்திகரிப்பு செயல்பாடுகள் அல்லது உகந்த உபகரணங்களை வடிவமைத்தல் மற்றும் பலவற்றைச் சொல்வோம் அதேபோல் அனைத்து பொறியியல் துறைகளிலும் இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கல்கள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த விரிவுரைகளின் பார்வையில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கல்களில் சிலவற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் டேட்டா சயின்ஸ் துறையில் அவை எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் காண்பிப்பதாகும் எனவே நான் லீனியர் ஆப்டிமைசேஷன் சிக்கலின் அன்கன்ஸ்டிரெயின்டு வழக்கின் எளிய வழக்கில் நான் தொடங்கப் போகிறேன் அது எந்தவிதமான தடைகளும் இல்லை ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் சிக்கல் எனப்படும் மிக எளிமையான அன்கன்ஸ்டிரெயின்டு ஆப்டிமைசேஷன் சிக்கலுடன் தொடங்குவோம் இந்த ஸ்லைடில் இந்த யூனிவரியட் ஆப்டிமைசேஷன் சிக்கலையும் உள்ளூர் மற்றும் உலகளாவிய உகந்த கருத்துகளையும் விளக்கப் போகிறேன் எனவே யூனிவரியட் என்றால் என்ன இது ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் சிக்கல் என்று நாம் கூறும்போது ஒரே ஒரு டிசிசன் வேரியபுல் மட்டுமே உள்ளது அதற்கான மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கலைப் பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக இந்த வடிவத்தில் இதை எழுதுகிறேன் அங்கு நான் எதையாவது குறைக்கப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள் இந்த செயல்பாடு இங்கே இந்த செயல்பாடு புறநிலை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது டிசிசன் வேரியபுல் என்று அழைக்கப்படும் இந்த செயல்பாட்டைக் குறைக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வேரியபுல் இங்கே x ஐப் போலவே எழுதப்பட்டுள்ளது மேலும் x தொடர்ச்சியானது என்றும் நாம் சொல்கிறோம் அதாவது இது உண்மையான எண் வரிசையில் எந்த மதிப்பையும் எடுக்கக்கூடும் இது ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் சிக்கல் என்பதால் x என்பது ஒரு ஸ்கேலார் வேரியபுல் மற்றும் ஒரு வெக்டர் வேரியபுல் அல்ல யூனிவரியட் ஆப்டிமைசேஷன் சிக்கல்களைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் இது போன்ற 2 டி படத்தில் அதைக் காண்பது எளிது எனவே இங்கே நாம் வைத்திருப்பது x அச்சில் உள்ளது முடிவு x க்கு வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன மேலும் y அச்சில் செயல்பாட்டு மதிப்பு உள்ளது நீங்கள் இதை புளொட் செய்யும் போது நீங்கள் அதை மிக எளிதாக கவனிக்க முடியும் இதுதான் இந்த செயல்பாடு இங்கே அதன் குறைந்தபட்ச மதிப்பை அடைகிறது எனவே இந்த செயல்பாடு குறைந்தபட்ச மதிப்பை அடையும் பாயிண்ட்யை x அச்சில் செங்குத்தாக கைவிடுவதன் மூலம் காணலாம் எனவே இது x இன் உண்மையான மதிப்பு இந்த செயல்பாடு குறைந்தபட்ச மதிப்பை எடுக்கும் மற்றும் செயல்பாடு அதன் குறைந்தபட்ச பாயிண்ட்யில் எடுக்கும் மதிப்பை இந்த செங்குத்தாக y அச்சில் கைவிடுவதன் மூலம் அடையாளம் காண முடியும் மேலும் இந்த செயல்பாடு f இந்த செயல்பாடு சாத்தியமான சிறந்த மதிப்பாகும் எனவே இந்த வகையின் செயல்பாடுகள் கான்வேக்ஸ் செயல்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இங்கு குறைந்தபட்சம் ஒன்று மட்டுமே உள்ளது எனவே தேர்வு செய்ய பல மினிமாக்களின் கேள்வி இல்லை இங்கே ஒரு குறைந்தபட்சம் மட்டுமே உள்ளது இது வழங்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இந்த குறைந்தபட்சம் லோக்கல் மினிமம் மற்றும் குளோபல் மினிமம் ம் என்றும் கூறுவோம் இது ஒரு லோக்கல் மினிமம் என்று நாம் கூறுகிறோம் ஏனெனில் இந்த இடத்திற்கு அருகில் இது நீங்கள் பெறக்கூடிய சிறந்த தீர்வாகும் இந்த பாயிண்ட்யின் அருகே நாம் பெறும் சிறந்த தீர்வை உலகளவில் சிறந்த தீர்வாகக் கொண்டால் அதை குளோபல் மினிமம் ம் என்றும் அழைக்கிறோம் இப்போது வலது புறத்தில் நான் வைத்திருக்கும் படத்துடன் ஒப்பிடுக இப்போது இங்கே எனக்கு ஒரு செயல்பாடு உள்ளது மீண்டும் இது ஒரு யூனிவரியட் ஆப்டிமைசேஷன் சிக்கல் எனவே x இல் y அச்சில் டிசிசன் வேரியபுல் யின் வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன இப்போது செயல்பாடு குறைந்தபட்சத்தை அடையும் இரண்டு பாயிண்ட்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நாம் குறைந்தபட்சம் என்று சொல்லும்போது தானாகவே உள்ளூரில் குறைந்தபட்சம் என்று அர்த்தம் என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் இந்த பாயிண்ட்யை இந்த பாயிண்ட்யின் அருகிலேயே இங்கே நீங்கள் கவனித்தால் இந்த செயல்பாடு சிறப்பாக செயல்பட முடியாது குறைத்தல் பார்வையில் இருந்து மதிப்பு வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் செயல்பாடு இந்த மதிப்பை நான் வலதுபுறமாக நகர்த்தினால் செயல்பாட்டு மதிப்பு அதிகரிக்கும் இது அடிப்படையில் நமக்கு நல்லதல்ல ஏனென்றால் நாம் குறைந்தபட்ச மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் மேலும் நான் எனது இடது பக்கம் சென்றால் செயல்பாடு மதிப்பு மீண்டும் அதிகரிக்கும் இது நல்லதல்ல ஏனெனில் இந்த செயல்பாட்டிற்கான குறைந்தபட்சத்தை நாம் கண்டுபிடித்துள்ளோம் இது அடிப்படையில் சொல்வது பின்வருமாறு உள்ளூர் சுற்றுப்புறத்தில் இதை விட சிறந்த ஒரு பாயிண்ட்யை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்று இது கூறுகிறது இருப்பினும் நீங்கள் வெகுதூரம் சென்றால் நீங்கள் இங்கே இந்த இடத்திற்கு வருவீர்கள் இது மீண்டும் ஒரு உள்ளூர் பார்வையில் இருந்து சிறந்தது ஏனென்றால் நான் இந்த திசையில் சென்றால் செயல்பாடு அதிகரிக்கிறது மேலும் எடுத்துக்காட்டாக உலகளவில் இது சிறந்த தீர்வாகும் எனவே இரண்டுமே உள்ளூர் குறைந்தபட்சமாக இருக்கும்போது அவை மிகச் சிறந்தவை என்ற அர்த்தத்தில் இந்த உள்ளூர் குறைந்தபட்சமும் குளோபல் மினிமம் மாகும் ஏனெனில் நீங்கள் முழு பிராந்தியத்தையும் எடுத்துக் கொண்டால் இந்த தீர்வை நீங்கள் வெல்ல முடியாது எனவே முழு பிராந்தியத்திலும் மிகக் குறைவான ஒரு தீர்வு உங்களிடம் இருக்கும்போது அதை குளோபல் மினிமம் மாக அழைக்கிறீர்கள் இவை பல வகையான உள்ளூர் ஆப்டிமாக்கள் உள்ள நான் கான்வேஸ் செயல்பாடுகளாக நாம் அழைக்கும் செயல்பாடுகளின் வகைகள் மற்றும் ஒரு ஆப்டிமைசேஷன் ன் வேலை சாத்தியமான பல உகந்த தீர்வுகளிலிருந்து சிறந்த தீர்வைக் கண்டுபிடிப்பதாகும் இப்போது நான் இங்கே டேட்டா சயின்ஸ் இணைப்பை உருவாக்க விரும்புகிறேன் இப்போது குளோபல் மினிமம் த்தைக் கண்டுபிடிப்பதில் இந்த சிக்கல் பல டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்களில் ஒரு உண்மையான பிரச்சினையாக உள்ளது எடுத்துக்காட்டாக 90 களில் நியூரல் நெட்ஒர்க்ஸ் மற்றும் பலவற்றைப் பற்றி மிகுந்த உற்சாகமும் ஆர்வமும் இருந்தது மேலும் சில ஆண்டுகளாக நிறைய ஆராய்ச்சிகள் நியூரல் நெட்ஒர்க்ஸ் சென்றன பல சந்தர்ப்பங்களில் உலகளவில் உகந்த தீர்வைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ் உள்ளூர் ஆப்டிமாவுக்கு பயிற்சியளிக்கப்பட்டன அவை தீர்க்கப்படும் சிக்கல்களின் வகைக்கு போதுமானதாக இல்லை எனவே இது நியூரல் நெட்ஒர்க்ஸ் என்ற கருத்துடன் ஒரு உண்மையான பிரச்சினையாக மாறியது பின்னர் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த சிக்கல் மறுபரிசீலனை செய்யப்பட்டது இப்போது மிகச் சிறந்த அல்காரிதம் மற்றும் மிகச் சிறந்த செயல்பாட்டு வடிவங்கள் மற்றும் மிகச் சிறந்த பயிற்சி உத்திகள் உள்ளன இதனால் நீங்கள் சிலவற்றை அடைய முடியும் உலகளாவிய உகந்த தன்மை பற்றிய கருத்து மற்றும் இந்த அல்காரிதம் கள் மீண்டும் வருவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதற்கும் இதுவே காரணம் எனவே லோக்கல் மற்றும் குளோபல் ஆப்டிமைசேஷன் குறித்த இந்த மிக எளிய கருத்து பல டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் களில் மிக முக்கியமான சவாலாகும் பின்னர் அவற்றைப் பார்ப்போம் இது ஏன் ஒரு சவாலாக மாறும் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது ஒரு சவாலாக மாறும் ஏனெனில் நீங்கள் அல்காரிதமை தொடங்கும் இடத்தைப் பொறுத்து டேட்டா சயின்ஸ் அல்காரிதமை இயக்கும்போது சிக்கல்கள் நான் கான்வேஸ் இல்லாவிட்டால் வெவ்வேறு தீர்வுகளைப் பெறுவீர்கள் எனவே வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் ஒரு ஆப்டிமைசேஷன் சிக்கலை நாம் தீர்க்கும் போதெல்லாம் நீங்கள் சில ஆரம்ப பாயிண்ட்யுடன் தொடங்கி உங்கள் டிசிசன் வேரியபுல் ன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் உங்கள் செயல்பாட்டு மதிப்பை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக இந்த சிக்கலுக்காக நீங்கள் இங்கே ஆரம்பித்திருந்தால் மற்றும் செயல்பாட்டு மதிப்பு இது போன்றது என்றால் உங்கள் செயல்பாட்டு மதிப்பை மேம்படுத்த விரும்பினால் அது நீங்கள் குறைத்துக்கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாட்டு மதிப்பைக் குறைக்க விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் என்ன நடக்கும் என்பது இறுதியில் நீங்கள் இந்த நிலைக்கு வருவீர்கள் பின்னர் எனது புறநிலை செயல்பாட்டை என்னால் மேம்படுத்த முடியாது என்று கூறுங்கள் எனவே இது சாத்தியமான சிறந்த தீர்வாகும் பெரும்பாலான ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் எவ்வாறு செயல்படுகின்றன இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே தொடங்குகிறீர்களா என்பது உங்கள் அல்காரிதமை பொறுத்து நீங்கள் இங்கு செல்ல வாய்ப்புள்ளது நீங்கள் விரைவாக அங்கு செல்லலாம் மெதுவாக செல்லலாம் ஆயினும்கூட உங்கள் துவக்கம் எதுவாக இருந்தாலும் அதே தீர்வைப் பெற வாய்ப்புள்ளது எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் உங்கள் டேட்டா சயின்ஸ் அல்காரித முதுகெலும்பாக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் டேட்டா சயின்ஸ் அல்காரிதமை இயக்கும் போது அதே தீர்வைப் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த படத்தை இங்கேயே கவனியுங்கள் நான் இங்கே தொடங்கினால் ஒரு சிறந்த செயல்பாடு வேண்டும் எனவே நான் அதை மேம்படுத்திக் கொண்டே இருப்பேன் நான் இங்கு வரும்போது அதை மேலும் மேம்படுத்த வழி இல்லை எனவே இதை எனது சிறந்த தீர்வாக நான் அழைக்கலாம் பின்னர் டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் ஒன்று சேரும் இருப்பினும் நான் இங்கே தொடங்கினால் இங்கு முடிவடையும் பின்னர் இது எனக்கு கிடைக்கும் சிறந்தது என்று கூறுவேன் மேலும் எனது டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் ஐ நிறுத்துவேன் இப்போது உங்கள் டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் டிசிசன் வேரியபுல் க்கான மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதைக் கவனியுங்கள் இந்த துவக்கத்துடன் இதை ஒரு முறை இயக்கும்போது இது உங்கள் பிரச்சினைக்கு ஒரு தீர்வாகப் பெறலாம் மேலும் இந்த துவக்கத்துடன் நீங்கள் இயங்கும் போது இந்த சிக்கலுக்கான தீர்வாக இதை நீங்கள் பெறலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அல்காரிதம் உங்களுக்கு ஒரே முடிவைக் கொடுக்காது மிக முக்கியமாக உங்கள் அல்காரிதம் லோக்கல் மினிமம்மான முடிவைக் கொடுக்கும் பெரும்பாலான நேரத்தைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்றால் வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் மிகச் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் நீங்கள் மிகச் சிறந்த தீர்வைக் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இது ஒரு முக்கியமான கருத்தாகும் நாம் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்களை அல்காரிதம்களை காண்பிக்கும் போது அதே டேட்டா சயின்ஸ் அல்காரிதமின் பல ரன்களைக் காண்பிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அது ஏன் நடக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல முடிவுகளைப் பெறுவீர்கள் இது துவக்கத்தின் சிக்கலால் ஏற்படுகிறது இப்போது மதிப்பைக் குறைப்பதற்கான நிபந்தனைகளைப் பார்ப்போம் ஆகவே f x உறுப்பைக் குறைக்க அதே சிக்கலை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்போது இந்த நிலைமைகளை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பதை விரைவாக விவரிக்கப் போவதற்கு முன்பு நீங்கள் பல முறை பார்த்த நிலைமைகள் இவை எனவே நான் f ஐ எடுத்துக் கொண்டால் நான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் xk என்று சொல்லலாம் என்ன இந்த செயல்பாட்டின் ஒரு டெய்லர் தொடர் தோராயத்தை என்னால் செய்ய முடியும் இது உயர்நிலைப் பள்ளி மற்றும் பலவற்றில் நாம் முன்பு பார்த்திருப்போம் எனவே இந்த x குறைந்தபட்ச பாயிண்ட் என்று சொல்வோம் இந்த பாயிண்ட்யைச் சுற்றி இந்த டெய்லர் தொடர் தோராயத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்தச் செயல்பாடு f ஐ f x என எழுதலாம் இப்போது இந்த வெளிப்பாட்டை நீங்கள் இங்கே கவனித்தால் இது ஒரு எண் ஏனெனில் இது எனக்குத் தெரிந்த ஒரு x ஆகும் எனவே நான் அந்த x இல் f ஐ மதிப்பிடுகிறேன் எனவே இது ஒரு எண் எனவே இது இந்த x இன் செயல்பாடு அல்ல இருப்பினும் இரண்டாவது கால மற்றும் மூன்றாவது கால மற்றும் நாம் அனைவரும் x இன் செயல்பாடுகளாக இருப்போம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் x ஐ மாற்றினால் இவை மாறும் சொற்கள் அப்படியே இருக்கும் இப்போது இந்த வார்த்தையைப் பார்த்தால் இது x x என்று நீங்கள் காணலாம் இந்த வார்த்தையைப் பார்த்தால் இது x x சதுரம் மற்றும் பல இந்த யூனிவரியட் கேஸ் இதை δ என அழைப்போம் எனவே நான் இதிலிருந்து δ தூரம் சென்றால் δ இங்கே இதை x x δ என்று அழைப்போம் எனவே நான் பாசிட்டிவ் வான திசையில் சென்றால் எனக்கு δ இருக்கும் எனக்கு δ2 இருக்கும் எனக்கு δ3 இருக்கும் இப்போது இது ஒரு நிலையான எண் இந்த விதிமுறைகளின் இந்த தொகையைப் பார்ப்போம் இப்போது நீங்கள் δ சிறிய மற்றும் சிறிய மதிப்புகளைக் குறைத்துக்கொண்டே இருந்தால் இதை நாம் உள்நாட்டில் பார்க்கிறோம் என்று சொன்னபோது நாம் விளக்கினோம் எனவே ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் δ மிகச் சிறியதாக மாறும் இந்த விதிமுறைகள் எதுவும் பொருட்படுத்தாது முழுத் தொகையின் அடையாளம் இங்கே இந்த வார்த்தையைப் பொறுத்து மட்டுமே இருக்கும் எனவே இந்த சொல் பாசிட்டிவ் யாக இருந்தால் இந்த முழுத் தொகையும் பாசிட்டிவ் யாக இருக்கும் மேலும் இந்த சொல் நெகட்டிவாக இருந்தால் முழுத் தொகையும் நெகட்டிவாக இருக்கும் இப்போது இதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் இதைப் பார்த்தால் இந்த அடையாளம் பாசிட்டிவ் க்கு சாதகமானது என்று சொன்னால் δ பின்னர் துரதிர்ஷ்டவசமாக நான் எதிர்மறை திசையில் செல்லும்போது அது நெகட்டிவாக விடும் ஏனெனில் இது பாசிட்டிவ் வாக இருந்தால் மீண்டும் ஒரு நிலையான எண் δ δ இது நெகட்டிவாக மாறும் இதன் பொருள் x ஒரு மினிமைசராக இருக்க முடியாது ஏனென்றால் இடதுபுறமாகச் செல்வதன் மூலம் இந்த செயல்பாட்டை மேலும் குறைக்க முடியும் இப்போது δ பாசிட்டிவ் யாக இருக்கும்போது இந்த செயல்பாடு நெகட்டிவாக வேரியபுல் னால் நான் வலதுபுறம் சென்று எனது செயல்பாட்டை மீண்டும் குறைக்க முடியும் எனவே இந்த சொல் 0 இல்லையென்றால் நிச்சயமாக நான் ஒரு திசையில் இருப்பேன் அதில் நான் சென்று உள்நாட்டில் f x ஐ விட சிறந்த மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் இது x ஒரு மினிமைசர் என்ற எங்கள் வாதத்தை செல்லாது எனவே இந்த x ஐ மினிமைசராக மாற்றுவதற்கான ஒரே வழி இந்த சொல் x ஐப் பொருட்படுத்தாமல் 0 ஆக இருக்க வேண்டும் இதன் பொருள் அடிப்படையில் f 0 ஆக இருக்க வேண்டும் 0 மற்றும் இது 0 ஆகிவிட்டால் டெய்லர் தொடர் விரிவாக்கம் அடிப்படையில் f f x இரண்டாவது கால மூன்றாம் கால மற்றும் பலவாகிறது அருகுமெண்ட் சிறியதாகவும் சிறியதாகவும் சிறியதாகவும் மாறும்போது அதே வாதத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த சொல் தொகையின் அடையாளத்தை தீர்மானிக்கும் ஒரே சொல் இருப்பினும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் வித்தியாசமான ஒன்றை இங்கே கவனியுங்கள் இந்த வார்த்தையை நாம் பார்த்தபோது இது x x இந்த வார்த்தையை இப்போது பார்க்கும்போது அது x x 2 ஆகும் இப்போது இந்த வார்த்தையின் அடையாளமான இந்த சொல் இங்கே இந்த அளவால் மட்டுமே கட்டளையிடப்படுகிறது ஏனெனில் இது ஒரு சதுரம் மற்றும் அது எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் எனவே இந்த f ஐ x இல் குறைக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த எண் f x 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது இடதுபுறம் செல்கிறீர்களா அல்லது பொருட்படுத்தாமல் 0 ஐ விட அதிகமாக இருந்தால் சரி இது எப்போதும் பாசிட்டிவ் எனவே இது எப்போதும் சாதகமான பங்களிப்பாக இருக்கும் அதாவது உள்ளூர் பிராந்தியத்தில் f எப்போதும் fxஐ விட அதிகமாக இருக்கும் இது x ஐ மினிமைசராக மாற்ற வேண்டும் எனவே மாறுபட்ட ஆப்டிமைசேஷன் களில் இது முக்கியமான யோசனை இந்த இரண்டு நிபந்தனைகளையும் நீங்கள் பெறுவதற்கான காரணம் இதுதான் எனவே சுருக்கமாக நாம் அழைக்கும் முதல் வரிசை தேவையான நிபந்தனை என்னவென்றால் x இல் மதிப்பீடு செய்யும்போது x ஐப் பொறுத்தவரை முதல் டெரிவேட்டிவ் 0 க்குச் செல்ல வேண்டும் மேலும் இரண்டாவது வரிசையின் போதுமான நிலை நாம் அதை அழைக்கும்போது நான் இரண்டாவது மதிப்பீடு செய்கிறேன் x ஐப் பொறுத்தவரை டெரிவேட்டிவ் மற்றும் பின்னர் x இல் மதிப்பீடு செய்யப்படுவது 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த யோசனைகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க ஒரு எண் உதாரணத்தை விரைவாக பார்ப்போம் எனவே 3x4 4x3 12 x2 3 வடிவத்தில் உள்ள f என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம் முதலில் முதல்டெரிவேட்டிவ் செய்து 0 என அமைப்போம் முதல் டெரிவேட்டிவ் செய்து 0 என அமைக்கும் போது x 0 x 1 மற்றும் 2 ஆகிய 3 தீர்வுகளைப் பெறுங்கள் இப்போது இதில் எது மினிமைசர் மற்றும் லோக்கல்மினிமைசர் குளோபல் மினிமைசர் மற்றும் பலவற்றை அறிய விரும்புகிறோம் இதைச் செய்ய நாம் இரண்டாவது வரிசை நிபந்தனைகளைப் பார்க்கிறோம் பின்னர் நாம் f இரண்டாவது டெரிவேட்டிவ் பெறுகிறோம் பின்னர் அதை முதலில் x 0 இல் மதிப்பீடு செய்கிறோம் இந்த விஷயத்தில் இந்த எண் நெகட்டிவாக மாறும் அதாவது x a அதிகபட்ச பாயிண்ட் குறைந்தபட்ச பாயிண்ட் அல்ல எங்கள் ஆர்வம் குறைப்பதில் உள்ளது மேலும் இந்த f டபுள் பிரைமை 1 மற்றும் 2 இல் பார்க்கும்போது இந்த எண் பாசிட்டிவா இல்லையா என்பதை மட்டுமே நாம் காணலாம் உண்மையான எண்கள் ஒரு பொருட்டல்ல எனவே இந்த விஷயத்தில் இது 36 ஆகும் இது இரண்டு நிகழ்வுகளிலும் இது 72 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே பாயிண்ட்கள் x 1 மற்றும் 2 இரண்டும் இந்த செயல்பாட்டிற்கான குறைந்தபட்ச பாயிண்ட்கள் ஏனெனில் இவை இரண்டும் f x ஆகிய இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்றன என்பது 0 மற்றும் f டபுள் பிரைம் எக்ஸ் 0 ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது இந்த இரண்டு பாயிண்ட்களைப் பற்றி இந்த நேரத்தில் நாம் எதுவும் சொல்ல முடியாது என்பது சுவாரஸ்யமானது இந்த எண்கள் அவை பாசிட்டிவ் பாசிட்டிவா இல்லையா என்பதைப் பார்க்க உதவுவதில்லை இந்த இரண்டு பாயிண்ட்களும் அவற்றில் ஒன்று லோக்கல் மினிமம் மற்றொன்று குளோபல் மினிமம் எனவே எந்த பாயிண்ட் ஒரு லோக்கல் மினிமம் என்பது குளோபல் மினிமம்மாகும் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி இதை உண்மையில் செயல்பாட்டில் மாற்றுவதும் பின்னர் நீங்கள் பெறும் மதிப்புகளைப் பார்ப்பதும் ஆகும் எனவே நீங்கள் பெறும் செயல்பாட்டில் 1 ஐ மாற்றும்போது 2 மற்றும் நீங்கள் பெறும் செயல்பாட்டில் 2 ஐ மாற்றும்போது 29 செயல்பாட்டைக் குறைப்பதில் நாம் ஆர்வமாக இருப்பதால் 29 ஐ விட 2 2 ஐ விட சிறந்தது எனவே அடிப்படையில் 2 இந்த செயல்பாட்டின் குளோபல் மினிமம் மற்றும் 1 என்பது f க்கான லோக்கல் மினிமைசர் ஆகும் எனவே இந்த விரிவுரை எளிமையான யூனிவரியட் அன்கன்ஸ்டிரெயின்டு ஆப்டிமைசேஷன் களைப் பார்த்தோம் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் ஆப்டிமைசேஷன் ஏன் மிகவும் முக்கியமானது என்பதையும் நாம் பார்த்தோம் இந்த யோசனைகளில் சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து பின்னர் பின்பற்ற வேண்டிய விரிவுரைகளில் பன்முகப்படுத்தப்படாத அன்கன்ஸ்டிரெயின்டு ஆப்டிமைசேஷன் மற்றும் கன்ஸ்டிரெயின்டு ஆப்டிமைசேஷன் பற்றி பேசுவோம்